தொடர் செல்லைப்போலவே செல்களை ஒருவர் இணையாகவும் இணைக்க முடியும் இதைப்போன்ற ஒரு தொகுதியை நீங்கள் இப்போது எடுத்துக்கொண்டு இந்த தொகுதியை மற்றொரு PV தொகுதியோடு மின்சுற்று முழுமையான பின் இணையாக நாம் இணைக்க விரும்பினால் இதைப்போன்ற இரண்டு செல்கள் அல்லது தொகுதிகளை இணையாக இணைப்பு செய்தால் தொகுதி ஒன்று அல்லது செல் ஒன்று தொகுதி 2 அல்லது செல் 2 உடன் இணையாக இணைக்கப்பட்டுள்ளது வெளிப்புற சுமை R0 உடன் இணையாக உள்ளது வெளியீடு முனையத்தின் குறுக்கே உள்ள மின்னழுத்தம் VT என வழங்கப்படும் வெளிப்புற சுமை வழியாக செல்லும் மின்சாரத்தை நாம் i என அழைக்கலாம் இப்போது இந்த இரண்டும் மிக முக்கியமான அளவுருக்கள் ஆகும் i versus VT அல்லது i versus V என்றால் என்ன என்று நாம் அறிய விரும்புகிறோம் ஆகவே இதுவே இணையாக இணைக்கப்பட்ட செல்களின் அமைப்பில் நான் காண விரும்புவதாகும் இங்கு இந்த மின்சாரத்தை தனியாக i1 என்றும் நீங்கள் சொல்லலாம் பேனல் 2 அல்லது செல் இரண்டு ல் இருந்து வரும் மின்சாரம் i2 என்றும் உள்ளது இங்கே i i1 i2 என்பது நிபந்தனைகள் ஆகும் பேனல் 1 ன்குறுக்கே மின்னழுத்தத்தை VT1 என்றும் பேனல் 2 ன்குறுக்கே மின்னழுத்தத்தை VT2 என்றும்நான் அழைத்தால் VT1 VT2 VT இவையே செல்களை இணையாக இணைக்க பயன்படுத்தப்படும் 2 கட்டுப்பாடுகள் ஆகும் முனைய மின்னழுத்தம் என்பது இது போன்ற இணையாக உள்ள செல்கள் அல்லது மாதிரிகள் ஒவ்வொன்றின் குறுக்கே உள்ள மின்அழுத்தத்திற்கு சமம் என்பது முதலாவது கட்டுப்பாடு ஆகும் மற்றொரு கட்டுப்பாடு இரண்டும் பேனல்களில் இருந்தும் வரும் மின்சாரத்தின் கூட்டுத்தொகை முனையமின்சாரத்துடன் சேர்க்கும் என்பதே இரண்டாவது கட்டுப்பாடு ஆகும் PV செல்லின் சின்னத்தை மிகச்சிறந்த ஒன்றான மின்சார மூல diode மாதிரியுடன் நான் மாற்றிக்கொள்ள முடியும் அதனால் இதைப்போல மிகநன்றாக செயல்பாட்டை புரிந்துகொள்ள முடியும் மாற்றத்தை முடித்தபின் செல் 1 மின்சார மூலம் மற்றும் இந்த சிவப்புநிற diode இவற்றால் மாற்றப்பட்டிருக்கும் செல் 2 மின்சார மூலம் மற்றும் இந்த பச்சைநிற diode இவற்றால் மாற்றப்பட்டிருக்கும் என்பதையும் நாம் காண்கிறோம் இது 2 இணையான PV செல்கள் சுமையாக செயல்படும் R0 என்ற வெளிப்புற மின்தடை யோடு இணையாக உள்ளது இது 2 PV செல்கள் இணையாக உள்ள ஒரு மின் சுற்று ஆகும் இதை பெரிதாக்குவோம் சுமை R0 உடன் இணையாக PV செல் 1 மற்றும் PV செல் 2 என இரண்டு செல்கள் இருப்பது தெளிவாகிறது இங்கே இது செல் ஒன்றிலிருந்து மூலத்தின் மின்சாரம் i1 இது செல் இரண்டிலிருந்து மின்சாரம் i2 i1 மற்றும் i2 சேர்ந்து வெளிப்புற சுமை வழியாக செல்லும் மின்சாரம் i ஐ உங்களுக்குத் தரும் VT என்பது இணையான செல் அமைப்பின் முனையங்களுக்கு குறுக்கே மின்னழுத்தம் ஆகும் இப்பொழுது இணையாக இணைக்கப்பட்ட ஒரு முழுமையான அமைப்பின் IV பண்புகளை நாம் எவ்வாறு பெறுகிறோம் என்பதை படிக்கவும் பார்க்கவும் வேண்டி X மற்றும் Y அச்சை வரைவோம் X அச்சு முனைய மின்னழுத்தம் என்கிற மின்னழுத்த அச்சாகும் Y அச்சு முனைய மின்சார அச்சு என்கிற மின்சார அச்சாகும் இதன்மீது செல் 1 மற்றும் செல் 2 ன் IV பண்புகளை ஒன்றன் மீது ஒன்றாக வைப்போம் இப்போதைக்கு நான் ஒத்த செல்களை எடுத்திருப்பதால் அவைகள் ஒத்த பண்புகளை பெற்றிருக்கும் எனவே இது உண்மையில் இரண்டு பண்புகள் ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்டதாக இருக்கும் இப்போது இந்த 2 பண்புகளும் இந்த அளவுருக்களை பெற்றுள்ளன ஒன்று Isc1 மற்றும் Isc2 இது செல் 1 மற்றும் செல் 2 இரண்டுக்குமான குறை நிலை மின்சுற்று மின்சாரப் புள்ளிஆகும் இந்தப் புள்ளி செல் 1 மற்றும் செல் 2 இரண்டுக்குமான திறந்தநிலை மின்சுற்று புள்ளி இணையாக இணைக்கப்பட்ட செல்களின் முதல் கட்டுப்பாட்டிலிருந்து VT VT1 VT2 என நாம் பார்த்தோம் இந்த புள்ளி இங்கே நீலத்தில் குறிக்கப்பட்டுள்ளது மின்சாரம் 0 ஆக இருக்கும் போது இந்த இயக்கப் புள்ளி புறப்படுகிறது அடிப்படையில் இது R0 ஒரு திறந்தநிலை மின்சுற்றாக செய்யப்படுவதன் பொருளாகும் மின்சார ஓட்டம் என்பதால் அது X அச்சு கோடாக இருக்கும் மேலும் இது ஒரு திறந்தநிலை மின்சுற்று நிலையில் இயக்க புள்ளியாகும் அந்த நிலையின்கீழ் செல்கள் இணையாக இருப்பதால் Voc Voc1 Voc2 என்பதை நாம் காண்கிறோம் இப்போது R0 ஐ குறை நிலை மின்சுற்றாக்கி இரண்டாவது இயக்க புள்ளியை நாம் பெறுவோம் ஆகவே R0 ஐ குறை நிலை மின்சுற்றாக்கும்போது நாம் y அச்சை பேசிக் கொண்டிருக்கிறோம் 1 R0 முடிவில்லாதது அங்கே நாம் i i1 i2 என்கிற இரண்டாவது கட்டுப்பாட்டை பயன்படுத்துகிறோம் ஆகவே நீங்கள் குறை நிலை மின்சுற்றாக்கும்போது Isc என்பது Isc1 Isc2 க்கு சமமாக இருக்கும் ஆகவே அதுவே நமக்கான இரண்டாவது இயக்கப் புள்ளியாகும் நான் இந்த இரண்டு இயக்கப்புள்ளிகளையும் சீராக இணைத்து இணையான செல்களின் IV பண்புகளுக்கு சமானத்தை பெற முடியும் அதற்கு முன்பாக குறை நிலை மின்சுற்று நிலையிலிருந்து இறங்கி திறந்தநிலை மின்சுற்று நிலைக்கு 1 R0 சுமை கோட்டை பதிக்கும்போது என்ன நடக்கிறது என்று பாருங்கள் ஆகவே நீங்கள் தன்னிச்சையான ஒரு சுமை புள்ளியையும் அத்துடன் தொடர்புடைய இதுபோன்ற ஒரு சுமைக்கோட்டையும் எடுத்துக்கொண்டால் R0 வரையறுக்க பட்டதல்ல குறைநிலை மின்சுற்று மல்ல திறந்தநிலை மின்சுற்றுமல்ல சுமை கோடு இதை போன்று இருக்கும் இது இயக்க புள்ளி ஆகும் இங்கே அடிப்படையில் மின்சாரமானது இந்த உயரம் இந்த 2 ஒத்த செல்களின் அம்புகளாக உள்ள i1 i2 என்பவை இந்தப் புள்ளியில் செங்குத்தாக மின்சாரம் ஆகும் நீங்கள் அதை கூட்டினால் i1 i2 இந்த இயக்கப் புள்ளியில் மின்சாரமாக உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த தூரம் முனைய மின்னழுத்தம் மற்றும் 2 தனித்தனியான செல்கள் ஒவ்வொன்றுக்கும் குறுக்காக உள்ள மின்னழுத்தம் VT ஆகும் ஆகவே நீங்களே இந்த கோட்டை கீழே இந்நிலைக்கு பதித்துக்கொண்டே இருந்தால் திறந்தநிலை மின்சுற்று புள்ளி வரை அது கிடைமட்டமாக இருக்கும உங்களுக்கு கிடைக்கும் எல்லா இயக்கப் புள்ளிகளின் locus கொண்டு இணையாக இணைக்கப்பட்ட செல் அமைப்பின் IV பண்புகளுக்கு வடிவம் கொடுக்க முடியும் ஆகவே அடர்பச்சை கோடு இணையாக இணைக்கப்பட்ட செல் அமைப்பின் IV பண்பு ஆகும்